வணக்கம் ஹீப்பிற்கான மூன்றாவது டெமோவிற்கு உங்களை வரவேற்கிறோம் செக்கியூர் சிஸ்டம் இன்ஜினியரிங் படிப்பானது NPTEL இன் ஒரு பகுதியாகும் எனவே இந்த குறியீட்டை உங்கள் மெய்நிகர் கணினியிலிருந்து பதிவிறக்கம் செய்யலாம் இது இந்த பாடத்திட்டத்துடன் வருகிறது பின்னர் இந்த குறியீடுகளை இயக்கலாம் நாம் இன்று பார்த்துக்கொண்டிருப்பது t2 c இப்போது இந்த குறிப்பிட்ட குறியீடு மீண்டும் ஒரு தாக்குதல் அல்ல மற்றும் உண்மையில் பாதிப்பைக் காட்டாது ஆனால் ஹீப்பின் உள் செயல்பாடுகள் குறித்த சில அம்சங்களை உங்களுக்குச் சொல்ல இது முக்கியமாகப் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஹீப் ஒதுக்கீட்டில் பல்வேறு பாகங்கள் உள்ளன முதலில் நாம் என்ன செய்வோம் என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் நிரலை பல்வேறு பகுதிகளாக உடைப்போம் அதன் பின்னர் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியை இயக்கவும் நாம் என்ன செய்கிறோம் என்றால் இந்த குறிப்பிட்ட திட்டத்தில் 9 எழுத்துக்குறிகளை a1 முதல் a9 வரை வரையறுத்து அவை ஒவ்வொன்றிற்கும் 120 பைட்டுகள் ஒதுக்குகிறோம் பின்னர் இந்த 9 சுட்டிகள் ஒவ்வொன்றிற்கும் முகவரிகளை ஒதுக்குகிறோம் இது அசாதாரணமானது அல்ல எனவே நாம் சுத்தமாக தயாரித்து t2 ஐ இயக்குவோம் மற்றும் ஒன்று நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் இந்த 9 சுட்டிகள் வெவ்வேறு முகவரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன அதனால் ஒவ்வொரு ஒதுக்கீடு கோரிக்கையும் 120 பைட்டுகளுக்கானது என்பதை நினைவில் கொள்க உண்மையில் நீங்கள் வித்தியாசத்தை எடுத்துக் கொண்டால் தொடர்ச்சியான இரண்டு சுட்டிகள் இடையே எடுத்துக்காட்டாக a2 மற்றும் a1 a5 மற்றும் a4 அல்லது a4 மற்றும் a3 இந்த முகவரிகளில் உள்ள வேறுபாடு 128 பைட்டுகள் என்பதைக் காணலாம் கூடுதல் 8 பைட்டுகள் மெட்டாடேட்டாவின் இருப்பு உதாரணமாக a1 இல் மெட்டாடேட்டா இருப்பதாக வைத்துக்கொள்வோம் எடுத்துக்காட்டாக a2 0804B490 இல் தொடங்குகிறது அளவு மற்றும் பிற தகவல்களை வைத்திருக்கும் மெட்டாடேட்டா இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்கு 8 பைட்டுகள் முன்னதாகவே தொடங்குகிறது இதேபோல் மற்ற எல்லா சுட்டிகளும் முகவரிக்கு 8 பைட்டுகள் முன்னதாகவே தொடங்குகிறது டிராவர்ஸ் ஹீப் செயல்பாடு எனப்படும் முக்கியமான செயல்பாட்டினை அடுத்ததாக பார்ப்போம் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் ஹீப்பைக் கடந்து ஹீப்பில் உள்ள பல்வேறு மெட்டாடேட்டா உள்ளடக்கங்களைப் பார்க்கப் போகிறோம் மற்றொரு பகுதி வெளியீட்டைப் பெறுவதை உறுதிசெய்ய டிராவர்ஸ் ஹீப் அங்கு செல்வதற்கு முன் விரைவில் இங்கே வெளியேறுவதை செய்யலாம் இந்த குறிப்பிட்ட டிராவர்ஸ் ஹீப் செயல்பாடு ஒரு மெமரி இடத்தை எடுக்கும் உதாரணமாக இங்கே a1 இது தற்செயலாக மெமரியின் முதல் எம்மலாக் துண்டாகும் பின்னர் அது ஒரு சுட்டிக்காட்டியை கொண்டிருக்கும் உண்மையில் அது இருக்கும் இடத்திலிருந்து 8 பைட்டுகள் a1 துண்டின் மெட்டாடேட்டா பெறப்பட்டது மெட்டாடேட்டா இரண்டு முக்கியமான புலங்களை உள்ளடக்கியது ஒன்றின் அளவு 31 ஆகும் 31 வது பிட் அதாவது மிக பயன்பாட்டு பிட்டிலிருந்து தொடங்கி முதல் பிட் மற்றும் பயன்பாட்டில் உள்ள பிட் இது 0 வது அல்லது குறைவான குறிப்பிடத்தக்க பிட் ஆகும் பயன்பாட்டில் உள்ள பிட்டின் மதிப்பு 1 ஆகும் அதே நேரத்தில் மதிப்பு 0 இங்கே முந்தைய துண்டானது காலியானது என்பதைக் குறிக்கிறது மற்றும் இந்த துண்டிற்க்கான அளவு ஒதுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு எம்மலாக்கும் 120 பைட்டுகளை கோரியுள்ளதால் கூடுதலாக 8 பைட்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன எனவே நாம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் இந்த துண்டின் அளவு 128 பைட்டுகள் ஆகும் பின்னர் printf பல்வேறு அம்சங்களை அச்சிடுகிறது சுட்டிக்காட்டியை அச்சிடும் அளவை அச்சிடுகிறது மற்றும் அது பயன்பாட்டில் உள்ளதா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது இந்த நிரலை மீண்டும் தொகுத்து இயக்குவோம் மேலும் மெட்டாடேட்டாவின் உள் விவரங்களைக் காண்போம் இப்போது நாம் சுட்டிக்காட்டியுள்ள ஒவ்வொரு சுட்டிகளும் துண்டுடன் ஒத்திருக்கிறது எடுத்துக்காட்டாக a1 0804B410 என்ற இடத்திலும் அதன் மெட்டாடேட்டா 0804B408 என்ற இடத்திலும் உள்ளது நாம் குறிப்பிட்டுள்ளபடி அளவு 128 பைட்டுகள் ஆகும் கோரப்பட்ட ஒதுக்கீட்டிற்கு 120 பைட்டுகள் மற்றும் மெட்டாடேட்டாவிற்கு 8 பைட்டுகள் ஆகும் பிலாக் 1 ஆக அமைக்கப்பட்டிருப்பதை நாம் கவனிக்கலாம் இதிலிருந்து முந்தைய பயன்பாட்டில் மெமரி இல்லை என்பதை இது குறிக்கிறது அடுத்ததாக நாம் செய்வது ஒரு படி மேலே சென்று இங்கிருந்து வெளியேறலாம் என்பதை அகற்றுவதை இந்த டிராவர்ஸ் ஹீப்பில் முடக்கலாம் சுட்டிகளை நாம் உண்மையில் விடுவித்திருப்பதைக் கவனியுங்கள் உண்மையில் நாம் a2 a4 a6 மற்றும் a8 ஐ விடுவித்தோம் பின்னர் நாம் ஹீப்பை மீண்டும் டிராவர்ஸ் செய்து புதிய டிராவர்சிற்க்கு பிறகு எக்ஸிட்யை உருவாக்கியுள்ளோம் நாம் காணப்போவது என்னவென்றால் ஹீப்பில் உள்ள மெட்டாடேட்டா இலவச அழைப்புகள் காரணமாக மாற்றப்பட்டது என்பதாகும் மீண்டும் தொகுக்கிறோம் முன்பு இருந்ததைப் போலல்லாமல் எல்லா பயன்பாட்டு பிட்களும் 1 ஆக அமைக்கப்பட்டு இருப்பதை இங்கே நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் இங்கே நாம் உண்மையில் 4 சுட்டிகள் 4 மெமரி துண்டு ஆகியவற்றை விடுவித்திருப்பதால் இந்த 4 முந்தைய பயன்பாட்டு பிட்களும் 1 என அமைக்கப்பட்டு உள்ளன இதை இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகப் பார்ப்போம் முதலில் கவனிக்க வேண்டியது சுட்டிகள் அனைத்தும் a1 முதல் a9 வரை தொடர்ச்சியாக உள்ளன அதில் a1 மிகக் குறைந்த முகவரியைக் கொண்டுள்ளன மற்றும் அதைத்தொடர்ந்து a2 a3 மற்றும் a9 உள்ளன நாம் a2 ஐ விடுவித்தவுடன் காலியான ஒதுக்கீடு இந்த a2 சுட்டிக்காட்டிக்கு ஒத்த துண்டுகளை இணைக்கப்பட்ட பட்டியலில் சேர்க்கிறது அடுத்த துண்டின் பயன்பாட்டு பிட் 0 என குறிக்கிறது மற்றும் அது a2 உடன் தொடர்புடையது உதாரணமாக நீங்கள் இந்த புலங்களைப் பின்பற்றினால் அடுத்த மெமரியை அதாவது a3 உடன் பயன்பாட்டு பிட் 0 ஆக அமைக்கப்பட்டுள்ளதை காணலாம் இந்த சில வரிகளில் இங்கே நாம் சோதனை செய்கிறோம் நாம் செய்வது என்னவென்றால் அடுத்த துண்டானது அருகிலுள்ள துண்டில் இருக்கிறதா என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும் தற்போது அதன் பயன்பாட்டு பிட் 0 என அமைக்கப்பட்டிருந்தால் இணைப்பு பட்டியலைப் பற்றிய சில விவரங்களை அச்சிடுகிறோம் ptmalloc இதை பராமரிக்கிறது இந்த குறிப்பிட்ட வழக்கில் இணைக்கப்பட்ட பட்டியல்களின் துண்டுகள் பிளஸ் 2 மற்றும் பிளஸ் 3 முறையே எனவே இந்த மெமரியில் இணைக்கப்பட்ட பட்டியலில் முந்தைய மற்றும் அடுத்த சுட்டிகள் உள்ளன நாம் ஒதுக்கிவைத்ததிலிருந்து அல்லது 4 மெமரி துண்டுகளை விடுவித்ததிலிருந்து a2 a4 a6 மற்றும் a8 இணைக்கப்பட்ட பட்டியலில் 4 முனைகள் உள்ளன இந்த குறிப்பிட்ட இணைக்கப்பட்ட பட்டியலை நாம் பின்பற்றலாம் இந்த குறிப்பிட்ட சுட்டிக்காட்டி f7fb87b0 உண்மையில் சுட்டிக்காட்டுவது ஹீப் நிர்வாகத்தில் உள்ள சில இடங்கள் மற்றும் இது ptmalloc ஐ இணைக்கப்பட்ட பட்டியலின் தலையை அடையாளம் காண அனுமதிக்கும் அடுத்த சுட்டிக்காட்டி 0804B588 ஆகும் இது அடுத்த காலியான துண்டை சுட்டிக்காட்டுகிறது இந்த குறிப்பிட்ட அடுத்த காலியான துண்டை நீங்கள் பார்க்கிறீர்கள் இது முந்தைய சுட்டிக்காட்டி சுட்டிக் காட்டிய முதல் காலியான துண்டாகும் அடுத்த சுட்டிக்காட்டி அடுத்த காலியான துண்டை சுட்டிக்காட்டுகிறது எனவே நாம் இங்கு பார்ப்பது என்னவென்றால் இருமடங்கு இணைக்கப்பட்ட பட்டியல் இதில் இருக்கும் துண்டானது இரண்டாவது துண்டை சுட்டிக் காட்டும் அதே போல் இரண்டாவது துண்டானது மூன்றாவது துண்டை சுட்டிக் காட்டும் அதே போல் மூன்றாவது துண்டானது நான்காவது துண்டை சுட்டிக் காட்டும் இதே போல் மற்றொரு வழியிலும் நடக்கும் என்பதை நினைவில் கொள்க இது வட்ட வடிவில் இணைக்கப்பட்ட பட்டியல் அதனால் பட்டியலில் இருக்கும் இறுதி துண்டானது முதலில் இருக்கும் f7fb87b0 துண்டினை சுட்டிக் காட்டுகிறது நாம் என்ன செய்கிறோம் என்றால் மீண்டும் எம்மலாக்கை அழைப்பதன் மூலம் மெமரியில் ஒரு பகுதியை ஒதுக்கலாம் நாம் பார்ப்பது என்னவென்றால் இணைப்பு பட்டியல் இருப்பதால் காலியாக இல்லை எனவே ptmalloc காலியாக இருக்கும் பட்டியலின் துண்டுகளை மெமரியில் இருந்து நீக்குகிறது மற்றும் எம்மல்லாக் கோரியுள்ள மெமரியை அதற்கு அளித்துள்ளது நாம் இப்போது என்ன செய்வோம் என்றால் இங்கிருந்து வெளியேறுவதை நீக்குகிறோம் மற்றும் நிரலை தொகுத்து இயக்குவோம் எம்மல்லாகில் உள்ள மெட்டாடேட்டா எவ்வாறு மாறுகிறது என்று பார்ப்போம் இது இணைக்கப்பட்ட பட்டியலில் 4 கூறுகளுடன் இங்குள்ள முதல் ட்ராவர்ஸ் ஹீப்புடன் ஒத்துள்ளது இப்போது இந்த ஒதுக்கீடு மற்றும் பிற 120 பைட்டுகளுடன் ptmalloc என்ன செய்துள்ளது என்றால் காலியான பட்டியலில் உள்ள இந்த துண்டுகளில் ஒன்றைப் பயன்படுத்தியது அதனால் நமது இலவச பட்டியல் இப்போது மூன்று மெமரி துண்டுகளை மட்டுமே கொண்டிருக்கிறது ஒதுக்கப்பட்டவை சமீபத்தில் விடுவிக்கப்பட்ட a2 உடன் ஒத்துள்ளது எனவே எடுத்துக்காட்டாக a2 இடம் 0804B490 சுட்டிக்காட்டுகிறது மற்றும் அது விடுவிக்கப்பட்டது மேலும் புதிய மெமரி கோரிக்கைக்கு அதே மெமரி துண்டு வழங்கப்பட்டது எனவே இந்த a2 மற்றும் புதிய கோரிக்கையும் ஒரே மெமரியை பெற்றுள்ளன